பயோரியாக்டர்ஸ் பற்றிய NPTEL ஆன்லைன் பயிற்சியின் சொற்பொழிவு எண் 9க்கு உங்களை வரவேற்கிறோம் சொற்பொழிவு எண் 8 இல் பயிற்சி வினா 2 2 விற்கு தீர்வு கண்டோம் நாம் இப்பொழுது தொகுதி இரண்டில் இருக்கிறோம் இந்த தொகுதியில் பயோரியாக்டர் இன் 2 முக்கிய விளைவுகள் உயிர்த்திரள் அதாவது பயோமாஸ் மற்றும் விளை பொருள்கள் சில என்சைம் சார்ந்த அம்சங்கள் என்சைம் வினைகள் மூலம் கிடைக்கும் விளைபொருள்கள் ஆகியவை இதில் அடங்கும் இந்த இரண்டாம் தொகுதியை மேற்கொண்டு நாம் இந்த சொற்பொழிவில் பார்த்து பிறகு அதை முடித்து விடுவோம் இந்தத் தொகுதியின் கடைசி அம்சமாக இந்த சொற்பொழிவில் நாம் பார்க்க இருப்பது பயோமாஸ் அல்லது செல்களின் செறிவுகள் இயக்கவியல் தொடர்பாக உள்ள சப்ஸ்டிரேட் மற்றும் விளை பொருள்களின் செறிவுகள் மற்றும் ரியாக்டர்களின் வடிவமைப்பு மற்றும் குறிப்பிட்ட ரியாக்டர்களின் செயல்பாடுகள் இவை அனைத்திற்கும் அதாவது பயோமாஸ் அல்லது செல்களின் செறிவுகள் சப்ஸ்டிரேட் மற்றும் விளை பொருள்களின் செறிவுகள் அனைத்தையும் அளக்க சிறந்த அளவீடு முறைகள் தேவைப்படுகின்றன எனவே நாம் இதற்குப் பயன்படும் சில பொதுவான அளவீடு முறைகள் பற்றி பார்க்க போகிறோம் இரண்டு வகையான அளவீடு முறைகள் உள்ளன நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் ஆன்லைன் என்றால் பயோரிஆக்டர் இன் செயல்பாட்டில் எந்த ஒரு இடையூறும் தடங்கலும் இல்லாமல் பயோரியாக்டர் செயல்பாட்டில் இருக்கும் பொழுதே அளவீடு எடுப்பதாகும் ஆஃப்லைன் என்றால் பயோரியாக்டரில் இருந்து ஒரு சிறிய அளவு மாதிரியாக அதாவது சாம்பிள் என எடுத்து பிறகு அதை பயோரியாக்டர் க்கு வெளியே அளவீடுகளை செய்வதாகும் நாம் சில ஆன்லைன் அளவீடு முறைகளைப் பற்றி பார்க்கலாம் அவை பெரும்பாலும் விரும்பத்தக்க அளவீட்டு முறையாகும் காரணம் பயோரிஆக்டர் இன் செயல்பாட்டில் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் அளவீடு செய்வதாகும் எனவே நமக்கு சிறந்த தகவல் ஆன்லைன் அளவீடு முறைகள் வழியாக கிடைக்கும் ஆனால் மிகச்சில முறைகள் தான் நம்பத்தக்க அளவீடுகளை நமக்கு கொடுக்கின்றன இதுவே ஆன்லைன் அளவீடு முறைகளில் உள்ள சிரமங்கள் ஆகும் உதாரணத்திற்கு செல்களின் செறிவினை அளப்பதற்கு ஒருசில ஆன்லைன் முறைகள் உள்ளன அவற்றில் ஒன்று உடனொளிர்வு முறை அதாவது ஃபிளாரன்ஸ் மெத்தட் இந்த உடனொளிர்வு முறை செல்களின் உள்ளே உள்ள மூலக்கூறு என் ஏ டி எச் இன் உடனொளிர்வை அளக்கிறது என் ஏ டி எச் என்பது நிக்கோட்டினமைடு அடிநயன் டை நியூக்ளியோடைடு ஹைட்ரஜன் சேர்க்கப்பட்ட நிலை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என் ஏ டி எச் உடனொளிரும் தன்மை உடையது ஆனால் என் ஏ டி உடன் ஒளிரும் தன்மை அற்றது எனவே என் ஏ டி எச் இன் அளவு செல்களின் செறிவினை நேரடியாக எடுத்துக்காட்டும் என் ஏ டி எச் இன் ஒளிரும் தன்மை அதிகமாக இருந்தால் செல்களின் செறிவும் அதிகமாக இருக்கும் இந்த தொடர்பு நேரிடையானது நன்கு நிறுவப்பட்டதும் ஆகும் எனவே நாம் செல்களின் செறிவு கூடுதலை என் ஏ டி எச் இன் ஒளிரும் தன்மை அளவின் மூலம் கண்காணிக்கலாம் இதை நாம் கல்ச்சர் ஃபிளாரன்ஸ் என் ஏ டி எச் ஃபிளாரன்ஸ் சேஞ்ச் என்று கூறுவோம் இதை அளப்பதற்கு ஃபிளாரன்ஸ் அளக்கும் கருவி ஒன்று ஒரு சிறப்பு வகை குழிவு இன் உள்ளே பயோரியாக்டரில் பொருத்தப்பட்டிருக்கும் இதை ஆப்டிகல் ப்ரோபு என்று கூறுவோம் என் ஏ டி எச் ஃபிளாரன்ஸ் அளப்பதற்கு உள்ள தகுந்த அலைநீளம் அதாவது வேவ்லென்த் 340 460 நானோ மீட்டர் ஆகும் இதன் எக்ஸ்சைடேஷன் வேவ்லென்த் 340 நானோ மீட்டர் இல் தொடங்கி அதன் ஏமிசன் வேவ்லென்த் 460 நானோ மீட்டர் அளக்கப்பட வேண்டும் ஸ்பெக்டரோஃபிளாரிமீட்டர் என்னும் கருவியில் இது அளக்கப்படுகிறது இதனுள் ஒரு கியூவெட் உள்ளது இதில் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் 360 nm செலுத்தி 460 nm இல் அளக்கமுடியும் பயோரியா ஆக்டர் இல் உள்ள பைபர் ஆப்டிகல் ப்ரோபு ஸ்பெக்டரோஃபிளாரிமீட்டர் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த பைபர் ஆப்டிகல் கட்டு அதாவது பண்டில் ஸ்பெக்டரோஃபிளாரிமீட்டர் இல் இருந்து எக்ஸ்சைடேஷன் வேவ்லென்த் எடுத்துச்சென்று பயோரிஆக்டர் இன் உள்ளே ஒரு திறந்த வடிவியல் இல் முன்நிறுத்தும் பின் அதில் இருந்து எழும்பும் 460 நானோ மீட்டர் ஏமிசன் வேவ்லென்த் ஐ சேகரித்து திரும்ப ஸ்பெக்டரோஃபிளாரிமீட்டர் இடம் கொண்டு சேர்க்கும் அங்கே அது அளக்கப்படும் இதை நாம் திறந்த வடிவியல் அளப்பு என்று கூறுவோம் இவ்வாறு செல்களின் செறிவு கல்ச்சர் ஃபிளாரன்ஸ் அல்லது என் ஏ டி எச் ஃபிளாரன்ஸ் மூலம் அளக்கலாம் செல்களின் கடத்தும் திறன் அதாவது கண்டக்டிவிடி அளக்க முடியும் இதற்கான சில கருவிகள் உண்டு ஆனால் அதன் நம்பகத்தன்மை பற்றி நிச்சயமாகத் தெரியாது ஆனால் அவை ஆன்லைன் முறையில் அளக்க முடியும் சப்ஸ்டிரேட் மற்றும் விளைபொருள் செறிவுகள் சில ஆன்லைன் முறைகளில் அளக்கலாம் ஸ்பெக்டரோஃபிளாரிமீட்டர் உடன் இணைக்கப்பட்டிருக்கும் பைபர் ஆப்டிகல் ப்ரோபு மூலமாகவோ அல்லது ப்ளோரிமீட்டர் மூலமாகவோ அளக்க முடியும் பயோ ரியாக்டர் இலிருந்து அது செயலில் இருக்கும்பொழுது சிறிய அளவு சாம்பிள் எடுத்து அதை ப்ளோரிமீட்டர் இல் உள்ள ஃப்ளோ செல் வாயிலாக செலுத்தி அளவிடுதல் செய்து மறுபடியும் ரிஆக்டர் உள்ளே செலுத்தலாம் இதுவும் ஒரு வகை ஆன ஆன்லைன் அளக்கும் வகை சில சப்ஸ்டிரேட் மற்றும் விளை பொருள்களுக்கு அப்சர்பன்ஸ் ஃபிளாரன்ஸ் பயன்படுத்தலாம் சமீபத்தில் எல்லோரின் ஆர்வத்தையும் தூண்டும் வகையாக உள்ள மற்றுமொரு அளக்கும் முறை இன்ப்ராரெட் ஸ்பெக்டரோஸ்கோபிக் இதை ஒரு ஆராய்ச்சியாக சஞ்சை திவாரி அவருடைய முனைவர் பட்டத்திற்காக செய்தது நாங்கள் அதை ஆராய்ச்சிக் கட்டுரையாக வெளியிட்டோம் பிறகு அந்த ஆராய்ச்சி மூலம் கிடைத்த செயல்முறை தொழிற்சாலையிலும் பயன்படுத்தப்பட்டது இந்த செயல்முறையின் மேம்பாட்டை நாம் இப்போது பார்ப்போம் தொழிற்சாலையில் செல்களால் உற்பத்தி செய்யப்படும் வணிகரீதியான ஒரு விளை பொருளில் அதன் உற்பத்திக்கு பயன்படும் சப்ஸ்டிரேட் அதிகமான செறிவில் செல்களுக்கு நச்சுத்தன்மை உண்டாக்கும் எனவே சப்ஸ்டிரேட் செறிவு குறைந்த அளவில் வைத்திருப்பது அவசியமாகும் அதாவது 2 5 4 மில்லிமோளர் அளவில் எனவே சப்ஸ்டிரேட் செறிவு அளவு எப்பொழுதும் குறைந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் விளைபொருள் செறிவும் தகுந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் இல்லையேல் அது நச்சுத்தன்மை உண்டாகக்கூடும் எனவே நாம் இங்கு விளைபொருள் மீது கவனம் செலுத்துவோம் இதை அளக்கும் பழைய முறையை முதலில் பார்ப்போம் பழைய முறையில் முதலில் சிறிய அளவு புரோடக்சன் பயோரியாக்டர் இலிருந்து சாம்பிள் எடுத்து பிறகு அதை உற்பத்தி சாலையிலிருந்து தொலைவிலுள்ள ஆராய்ச்சிக் கூடத்துக்கு எடுத்துச்சென்று அங்கே ஹெச் பி எல் சி முறை கொண்டு அளக்கப்படும் இச் செயலை செய்வதற்கு குறைந்தபட்சம் 20 25 நிமிடங்கள் தேவைப்படும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் விளைபொருளின் செறிவு உயர்ந்து முற்றிலுமாக அந்த தொகுதி அதாவது பேச் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இவ்வாறு இந்த இழப்பை தடுப்பதற்கு உடனுக்குடன் தெரியும் ஆன்லைன் அளக்கும் முறையின் தேவை அவசியமாக இருந்தது பயோரியாக்டர் செயல்பாட்டில் இருக்கும் பொழுது விளைபொருள் செறிவு உடனுக்குடன் தெரியும் பொழுது தகுந்த நடவடிக்கை உரிய நேரத்தில் எடுத்து விளைபொருள் செறிவினை தகுந்த அளவில் வைத்திருக்க முடியும் இதற்காக நானும் சஞ்சயும் என் ஐ ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இல் ஆராய்ச்சி செய்து ஒரு புதிய முறையை உருவாக்கினோம் அந்த முறை தொழிற்சாலைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது இதைப் பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் ஜேர்ணல் இல் வெளியானது இதைப் பற்றி தெரிந்துகொள்ள விருப்பப்பட்டால் இந்த ஆராய்ச்சி கட்டுரை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதேபோல பயோரியாக்டர்இலிருந்து வெளிவரும் வாயுவையும் அளக்க முடியும் பெரும்பான்மை ஆன பயோரியாக்டர் உயிர்வளிசார் அமைப்பு அதாவது ஏரோபிக் பயோரியாக்டர் சிஸ்டம் ஆகும் இதிலிருந்து வெளியேறும் காற்றில் கார்பன் டையாக்சைட் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் பல இருக்கக்கூடும் இவற்றையும் நாம் ஆன்லைன் முறையில் அளப்பதன் மூலம் பயோரிஆக்டர் இன் உள்ளே உள்ள சூழலை நாம் தெரிந்துகொள்ள முடியும் இதுவே சில உபயோகத்தில் உள்ள ஆன்லைன் முறைகள் ஆஃப்லைன் முறைகளும் உள்ளன அவை அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் அவற்றில் சில இடர்கள் உள்ளன நாம் சற்று முன் பார்த்ததைப் போல நாம் சில ஆஃப்லைன் அளவீடு முறைகள் பற்றி பார்க்கலாம் மொத்த செல் செறிவு அதாவது டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளப்பதை பற்றி பார்க்கலாம் செல்கள் நிறைந்து உள்ள சூழ்நிலையில் சில செல்கள் உயிருடன் இருக்கும் சில இறந்த செல்களாக இருக்கும் ஆனால் உயிருள்ள செல்களே விளைபொருள் உருவாக்குவதில் பங்கேற்கின்றன எனவே நாம் உயிருள்ள செல்களின் செறிவு அதாவது வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் பற்றி பார்ப்போம் சில சமயம் வாழும் தகுதி விழுக்காடு அதாவது வியாபிலிடி பர்சன்டேஜ் மிக அதிகமாக 97 98 சதவிகிதம் என்று இருக்கும் அவ்வாறு இருந்தால் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் மற்றும் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் இடையே பெரிய வித்தியாசம் இருக்காது ஆனால் இவை இரண்டின் கோட்பாட்டில் வித்தியாசம் உண்டு அப்போது அந்த வித்தியாசம் முக்கியமானதாகும் எனவே நாம் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளப்பது பற்றியும் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் அளப்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நாம் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளக்கும் முறைகள் பற்றி பார்ப்போம் முதலாவதாக ஓ டி அதாவது ஆப்டிகல் டென்சிட்டி இந்த ஆப்டிகல் டென்சிட்டி என்ற சொற்கூறு எதை நாம் அளக்கிறோம் என்பதை குறித்துக் காட்டாது இதைக்கொண்டு நாம் உலர்ந்த பொருண்மை அதாவது டிரை மாஸ் அளக்கலாம் அளக்கப் போவதின் சாம்பிள் எடுத்து அதை நன்கு உலர வைத்து விட்டு பிறகு அதன் மாசை நாம் அளக்கலாம் மாஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட வால்யும் இல் இருந்து வந்தது என்பதை நாம் அறிவோம் எனவே செல்களின் மாசை வால்யூம் ஆல் வகுத்தால் நமக்கு டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் கிடைக்கும் நாம் அடர் செவ்வணுவின் பருமனளவு அதாவது பேக்டு செல் வால்யூம் பயன்படுத்தலாம் இது செல்களின் செறிவு கூடுதலாக உள்ள திரவியத்தில் செல்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வால்யுமை பேக்டு செல் வால்யூம் என்று கூறுவோம் இது பொதுவாக தொழிற்சாலைகளில் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளக்க பயன்படும் செல்கள் ஆக்கிரமித்துள்ள வால்யூமின் பின்னம் அல்லது செல்களின் பொருளடக்கம் அளவிடுதலையும் பயன்படுத்தலாம் உதாரணத்திற்கு பூஞ்சை காளான்கள் அவற்றின் பூசண இழைகள் அதாவது ஹைபே நீட்டுதல் மூலம் அவற்றின் வளர்ச்சியை காட்டுகின்றன எனவே இவற்றில் செல்களின் எண்ணிக்கையை நாம் குறிப்பிட கொள்ள முடியாது காரணம் அவற்றின் பருமன் அளவில் கூட்டுதல் பூசண இழைகள் அதாவது ஹைபே இன் நீட்டுதல் வாயிலாக அமைகிறது எனவே இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு நாம் அவற்றின் செல்களின் பொருளடக்கம் அளவிடுதல் பயன்படுத்துவோம் ஆகவே இவையெல்லாம் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளக்கும் முறைகள் ஆகும் இனி நாம் நெறிமுறைகளை ஒவ்வொன்றாகப் பார்க்கலாம் ஆப்டிகல் டென்சிட்டி அளவிடுதலை ஸ்பெக்ட்ரோபோட்டோமீட்டர் வைத்து செய்யப்படும் இந்த கருவி உண்மையில் செல்கள் சிதறுவதை அளக்கிறது செல்களின் உட்கவர்திறன் அதாவது அப்சர்பன்ஸ் ஐ அல்ல இதை நாம் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும் இதில் ஒரு சிறிய குழாய் வடிவில் உள்ள ஒரு கியூவெட் உள்ளது இதில் நாம் அளக்க போகும் செல்களிலுள்ள திரவியத்தை அளக்க தேவையான நிலைவரை நிரப்புவோம் இதற்கு ஏற்ப உள்ள அலை நீளத்தை இந்த கியூவெட் மீது பாய்ச்சப்படும் செல்கள் நுண்அளவில் அதாவது மைக்ரான் அளவில் உள்ளது என்பதை நாம் அறிவோம் எனவே எம் ஐ இ சிதறுதல் அதாவது எம் ஐ இ ஸ்கேட்டரிங் ரேஞ்ச் இங்கே உபயோகிக்கப்படும் எனவே செல்கள் உள்வரும் ஒளியை சிதறச் செய்யும் சிதறாமல் இருக்கும் ஒளியை ஒரு டிடெக்டர் இடம் கொண்டு சென்று பிறகு அளக்கப்படும் உள் வந்த ஒளி கதிர்களில் எவ்வளவு சிதரப்பட்டது என்பது அளக்கப்படும் சிதரப்பட்ட ஒளி செல்களின் செறிவுக்கு விகிதாச்சாரம் ஆக கருதப்படும் இவ்வாறு செல்கள் ஒளி சிதறுவதை அளக்கிறது செல்களின் உட்கவர்திறன் அதாவது அப்சர்பன்ஸ் ஐ அல்ல இதை நாம் தெளிவாக நினைவில் கொள்ள வேண்டும் இதே கருவி ஆப்டிகல் டென்சிட்டி அளக்க பயன்பட்டாலும் இங்கே இதன் நெறிமுறையை கவனித்தால் இதன் பெயர் பொருத்தமாக இருக்காது என்று தெரியவரும் எனவே நாம் இங்கே செல்கள் ஒளி சிதறுவதை அளக்கிறோம் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் சிதரப்பட்ட ஒளி செல்களின் செறிவுக்கு விகிதாச்சாரம் ஆக கருதப்படும் இங்கே நாம் 600 நானோ மீட்டர் அலைநீளத்தை அதாவது வேவ் லென்த் ஒளியை பாய்ச்சுவோம் ஒளியின் அலைநீளம் 500 600 nm இல் செல்கள் அவற்றை உட் கவர்வதில்லை எனவே இவை தெறிக்கும் தன்மை அளக்க உகந்த அலைநீளம் ஆகும் சில சமயம் 450 nm அலைநீளம் கூட உபயோகிக்கலாம் பொதுவாக 500 600nm அலைநீளம் இந்த அளவிடுதல்க்கு உகந்தது உலர்ந்த செல்களின் செறிவுகளை அதாவது ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் கொண்டு ஒரு அளவீட்டு வளைவு அதாவது கலிப்ரேஷன் கர்வு அமைப்போம் உலர்ந்த செல்களின் செறிவுகளை அளப்பதற்கு சற்று பெரிய சாம்பிள் எடுத்து அவற்றை வாக்யூம் ஓவன் இல் இரவு முழுவதும் வைத்து உலர்த்தி பிறகு குறிப்பிட்ட வால்யூம்இல் இருந்த அதன் மாஸ் ஐ அளப்போம் உலர வைப்பதற்கு முன் எடுத்த சாம்பிள் இன் ஓடி ஐ அளந்து கொள்வோம் இவ்வாறு வெவ்வேறு செறிவுகளில் கிடைத்த வெவ்வேறு ஓடி நாம் ஒரு வரைகட்டமாக இட்டால் நமக்கு அளவீட்டு வளைவு அதாவது கலிப்ரேஷன் கர்வு கிடைக்கும் இதை வைத்துக்கொண்டு நம்முடைய அளக்கப்பட்ட ஓடி க்கு உள்ள தகுந்த உலர்ந்த செல் செறிவினை கண்டறியலாம் இதுவே உலர்ந்த செல் செறிவு அதாவது ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் அளக்கும் முறை நாம் அளக்கும் பொழுது நேரியல் ஆன தொடர்பு இருக்க வேண்டியது அவசியம் ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் க்கு எதிராக ஓடி வைத்து ஒரு வரைகட்டம் அமைத்தால் அதில் ஒரு குறிப்பிட்ட ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் நிலை வரை நமக்கு நேர்கோடு கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் தாண்டி நாம் செல்லும் பொழுது நேரியல் தொடர்பு முறிந்து விடுகிறது இதுவே இயற்கையின் விதி ஆகும் எனவே இங்கே ஒரு குறிப்பிட்ட நிலை வரை நேர்கோடு கிடைக்கும் அதன் பிறகு நிறைச்செறிவு நிலை அடைந்துவிடும் இந்த நிறைச்செறிவு நிலையில் நாம் செயல்படக்கூடாது நம் செயல்பாட்டு எல்லை நேர்கோடு பகுதி வரை மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய அளவீடு நேர்கோடு பகுதி வரை இருக்க வேண்டும் இந்தப் பகுதியில் ஓடி அளவு மிகுதியாக இருந்தால் நம்முடைய சாம்பிளை நீர்க்கச் செய்து அதன் அடர்த்தியை குறைக்க வேண்டும் பிறகு நாம் ட்ரை செல் கன்சன்ட்ரேஷன் அறிய அதற்கு தக்க ஓ டி அளவிடுதல் செய்து பிறகு அதை டைல்யூஷன் ஃபாக்டர் உடன் பெருக்க வேண்டும் அப்போதுதான் நமக்கு உண்மையான ஓ டி அளவு கிடைக்கும் இதை நீங்கள் எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள நீங்கள் சில குறிப்பு புத்தகங்களையும் படித்து தெரிந்து கொள்ளலாம் என்னையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நேர்கோடு நிலை இழப்பதற்கு மற்றுமொரு காரணம் டிடெக்டர் இன் எல்லை ஆகும் டிடெக்டர் இடம் வரும் ஒளியின் அளவு ஒரு குறிப்பிட்ட அளவை விட குறைந்து இருந்தால் அல்லது சிதரபட்ட ஒலியின் அளவு மிக அதிகமாக இருந்தால் டிடெக்டர் நிறை செறிவுநிலையை அடைந்துவிடும் இது நமக்கு ஒரு சிக்கலான நிலையாகும் எனவே நாம் டிடெக்டர் இன் நிறை செறிவு நிலையில் செயல்பட மாட்டோம் ஸ்பெக்ட்ரோ போட்டோமீட்டர் ஐ பொருத்து நாம் உபயோகிக்கும் ஓ டி மதிப்புகள் 0 1 இலிருந்து 1 வரை இருக்கும் இதுவே சராசரி டிடெக்டர் பகுதி இதில் நமக்கு நேர் நிலை கிடைக்கும் இவையெல்லாம் ஸ்பெக்ட்ரோபோட்டோ மீட்டர் வகை மற்றும் அவற்றின் அதிகபட்ச அளவு ஆகியவற்றையெல்லாம் சார்ந்து இருக்கும் மேலும் அளவிடுதல் போது நாம் சால்ட் மற்றும் சப்ஸ்டிரேட் களால் இடையூறுகள் ஏற்படும் என்பதைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் காரணம் நாம் இங்கு சாம்பிளை எடுத்து அதை முற்றிலுமாக காய வைக்கிறோம் இவ்வாறு காய வைக்கும் பொழுது திரவியத்தில் உள்ள செல்களுடன் கரையும் தன்மை உடைய மற்ற பொருட்களும் நம்முடைய மாஸ் அளவிடுதலில் பங்கேற்கும் எனவே நாம் எடுக்கும் மாஸ் இல் சால்ட் மற்றும் சப்ஸ்டிரேட் செல்களுடன் சேர்ந்து இருக்கும் இவற்றின் மீது நமக்கு தகுந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் மனதில் வைத்துக்கொண்டு ஓ டி அளவிடுதல் செய்ய வேண்டும் இந்த அளவிடுதல் போது நான் இதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர நினைத்தேன் இதற்கான விரிவான தகவலின் காணொளி இந்த இணைப்பில் உள்ளது குறிப்பு எண்14 இல் ஓ டி அளவிடுதல் பற்றி உள்ளது இவற்றைப் பார்த்து நீங்கள் மேலும் விவரம் அறிந்து கொள்ளலாம் இனி நாம் அடுத்த சிலவற்றை பார்க்கலாம் செல்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வால்யுமை பேக்டு செல் வால்யூம் என்பது மொத்தத்தில் ஒரு சதவிகிதம் என்பதை நாம் முன்பே பார்த்தோம் இங்கே செல்கள் ஒரு திரவியத்தில் தொங்கு நிலையில் உள்ளதால் அவற்றை முதலில் சென்றிஃபுகேஷன் மூலம் கீழ்நோக்கி சுழற்றினால் செல்களின் வால்யூம் ஆனது இங்கே உள்ள முழுமையான வால்யூமின் ஒரு பகுதியாகும் எனவே இவ்வாறு சென்றிஃபுஜ் செய்த செல்களின் வால்யூமை மொத்த வால்யூம் ஆல் வகுத்தால் பர்சன்டேஜ் பேக்டு செல் வால்யூம் கிடைக்கும் இது தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது அடுத்ததாக நாம் செல்லின் பொருளடக்கத்தை அளப்பது பற்றி பார்க்கலாம் முக்கியமாக பூஞ்சை காளான்களில் காரணம் அவை அவற்றின் வளர்ச்சியை பூசண இழைகள் இன் நீட்டுதல் மூலம் காட்டும் செல் பிளவு மூலம் அல்ல இவ்வாறு அளக்கப்படும் செல்லின் பொருளடக்கம் டிஎன்ஏ மொத்த நைட்ரஜன் புரதம் அமினோ அமிலங்கள் ஆகியவை இதில் டிஎன்ஏ மிகவும் விரும்பத்தக்க ஒன்று காரணம் அவை சுழற்சியிலும் எந்த மாற்றமும் அளவில் காட்டாது பிளவு சமயத்தை தவிர டிஎன்ஏ மொத்த நைட்ரஜன் புரதம் அமினோ அமிலங்கள் இவற்றின் அளக்கும் முறைகளில் மாற்றங்கள் இருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் அந்த முறைகள் அனைத்துமே செல்லின் பொருளடக்கத்தை அளவிடுதல் செய்ய ஏற்றுக் கொள்ளப்பட்ட முறைகளாகும் எனவே இதுவரை நாம் பார்த்தது டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவீடு முறைகள் ஆகும் அடுத்ததாக நாம் உயிருள்ள செல்களின் செறிவினை எவ்வாறு அளப்பது என்று பார்ப்போம் உயிர் உள்ள செல்கள் அதாவது வயபிள் செல்கள் ஒரு பயோரியாக்டர் செயல்பட காரணமாக உள்ளன டை எக்ஸ்கிளூஷன் பிளேடிங் ஆகிய முக்கிய 2 அளவீடு முறைகளாகும் இவற்றைப் பற்றிய காணொளிகள் உள்ளன ஆனால் அதற்கு முன் இவற்றின் கோட்பாடுகளை நாம் பார்ப்போம் டை எக்ஸ்கிளூஷன் செயல்படும் கோட்பாடு என்னவென்றால் உயிர் உள்ள செல்கள் உயிர் உள்ள நிலையில் சில காணக்கூடிய சாயங்களை உள்ளே எடுத்துக் கொள்ளாது எனவே சாயம் செல்களை சூழ்ந்து உள்ள சூழ்நிலையிலும் உயிர் உள்ள செல்கள் அவற்றை உள்ளே ஏற்றுக் கொள்ளாது எனவே அவை நிறம் இல்லாமல் காட்டும் எனவே நிறமில்லாத செல்களின் எண்ணிக்கையை எடுத்து பிறகு மொத்த செல்களின் எண்ணிக்கையையும் எடுத்து இவை இரண்டையும் வைத்து உயிருள்ள அதாவது வயபிள் செல்களின் சதவிகிதம் அதாவது பர்சன்டேஜ் வியாபிலிடி அல்லது வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் நேரடியாக அறியலாம் செல்களின் இந்த எண்ணிக்கையை செய்வதற்கு பிரத்தியேகமாக ஸ்லைடுகள் உள்ளன அப்படிப்பட்ட ஸ்லைடுகளை நாம் நியூபோர் சேம்பர்ஸ் ஹீமோசைட்டோ மீட்டர்ஸ் என அழைப்போம் இவை குறிப்பிட்ட வால்யூமில் உள்ள செல்களை நம்பகமான முறையில் எண்ணுவதற்கு பயன்படுகிறது எனவே இதன் மூலம் செல் கன்சன்ட்ரேஷன் அறியலாம் இதுவே டை எக்ஸ்கிளூஷன் முறையின் கோட்பாடு ஆகும் அடுத்ததாக பிளேடிங் முறையின் கோட்பாடு பார்க்கலாம் நம்மிடம் ஒரு திட அகார் மீடியம் அதாவது சாலிட் அகார் மீடியம் உள்ளது அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது குறைவான செல் செறிவு எடுத்து அகார் மீடியம் பிளேட் மீது அவற்றை இட்டால் அதில் உள்ள செல்கள் ஒன்று இரண்டாகி இரண்டு நான்காகி 4 மீண்டும் எட்டு ஆகி இவ்வாறு வளர்ச்சி பெருக்குதல் மூலம் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து பல லட்சங்கள் ஆக செல்கள் எண்ணிக்கை பெருகி ஒரு காலனி உருவாக்கும் ஒரு செல் பெருக்கெடுத்து பல லட்சங்கள் ஆக ஆகி ஒரு காலனி உருவாக்கும் இந்த காலனி நமக்கு ஆகார் பிளேட் மீது பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கும் காலனிகளின் எண்ணிக்கையை செல்களின் எண்ணிக்கையோடு ஒப்பிடலாம் இந்த பிளேடிங் முறை நிறைய நேரம் எடுக்கும் முறை ஆகும் இவற்றை நாம் இரவு முழுவதும் வைத்தால்தான் நமக்கு ஒரு பாக்டீரியா செல் ஒரு காலனியாக எண்ணிக்கை பெருக்கெடுத்து மாற முடியும் நேரம் எடுத்தாலும் இந்த முறை உபயோகிப்பதற்கான காரணம் இப்படிப்பட்ட காலனிகளை உயிருள்ள செல்கள்தான் உருவாக்கும் இந்த முறையில் நாம் செல் செறிவினை தகுந்த அளவில் வைத்தால்தான் நம்மால் காலனிகளை எண்ண முடியும் இங்கே சில காணொளிகள் பற்றிய தகவல் உள்ளது குறிப்பு எண்15 இல் ட்ரிப்பன் ப்ளூ எக்ஸ்கிளூஷன் மெத்தட் பற்றி உள்ளது குறிப்பு எண் 16 இல் வயபிள் செல் கன்சன்ட்ரேஷன் அளவிடுதல் செய்ய பிளேடிங் முறை பற்றி உள்ளது இந்த நல்ல காணொளிகள் மூலம் நீங்கள் அளவிடுதல் பற்றிய விபரங்களை அறிந்து கொள்ளலாம் சப்ஸ்டிரேட் மற்றும் விளை பொருள்களின் செறிவுகள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் கண்டறியலாம் அப்சர்பன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறின் குறிப்பிட்ட அலைநீளம் உட்கவர் திறன் அதாவது வேவ்லென்த் அப்சர்பன்ஸ் கண்டறிந்து அதன்மூலம் கன்சன்ட்ரேஷன் அளக்கலாம் நாம் முன்பு என் ஏ டி எச் ஃபிளாரன்ஸ் பற்றி பார்த்தோம் உடன் ஒளிர்வு அதாவது ஃபிளாரன்ஸ் உள்ள சப்ஸ்டிரேட் அல்லது விளைபொருள் கன்சன்ட்ரேஷன் இதே முறை கொண்டு நாம் அளக்கலாம் ஐ ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரேசொணன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரேசொணன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆகியவை அனைத்தையும் நாம் உபயோகப்படுத்தலாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறை ஆஃப்லைன் ஆக சப்ஸ்டிரேட் மற்றும் விளைபொருள் இன் செறிவுகளை அறிந்துகொள்ள பயன்படுத்தலாம் கேஸ் கிரோமதொகிரபி ஹை பிரஷர் லிக்விட் கிரோமதொகிரபி போன்ற கிரோமதொகிரபிக் முறைகள் திறன்பட பயன்படுத்தி செறிவுகளை கண்டறியலாம் இத்துடன் நாம் இந்த தொகுதி 2 இறுதியை அடைந்து விட்டோம் இந்த தொகுதி 2 நாம் பார்த்ததை இப்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் உயிர்த்திரள் அதாவது பயோமாஸ் மற்றும் உயிரியல் விளைபொருள் அதாவது பயோ ப்ராடக்ட் இவை இரண்டும் பயோபிராசஸ் இன் முக்கிய விளைவு என்பதே இந்தத் தொகுதியின் அடிப்படைக் கருத்து ஆகும் நாம் விளைபொருளின் விவரங்களையும் செல் உற்பத்தியின் விகிதங்களுக்கான மாதிரிகள் அதாவது மாடல்கள் எளிமையான மற்றும் விவரமான மாடல்கள் பற்றி பார்த்தோம் பிறகு சப்ஸ்டிரேட் என்றால் என்ன அவை எவ்வாறு மாற்றப்படுகிறது அவை வளர்ச்சி விகிதத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப் பற்றியும் பிறகு அதற்கான சில மாடல்கள் பற்றியும் பார்த்தோம் மற்ற குறிப்பீடுகளும் இங்கே கொடுக்கப்பட்டன விளைபொருள் உற்பத்திக்கான லீயூடு கிங் பிரட் மாடல் கீழ்வருமாறு பார்த்தோம் rprxx பிறகு சில கருத்துக்கள் ஆன ஈள்டு கோஎஃபீஷியேன்ட் மற்றும் பேணுதல் பற்றியும் பார்த்தோம் பிறகு நாம் சில நொதி அதாவது என்சைம்கள் அதிலும் தொழிற்சாலைகளில் பயன்படும் என்சைம்கள் பயோரியா ஆக்டர் களில் பயோ கன்வெர்ஷன் செய்வதற்கு பயன்படும் என்சைம்கள் பற்றி பார்த்தோம் மைக்கேல்லிஸ் மென்டெண் இயக்கவியல் பற்றி விரிவாக பார்த்தோம் பிறகு நாம் தடுப்பு இயக்கவியல் ஆன காம்பட்டிட்டிவ் நான் காம்பட்டிட்டிவ் அன் காம்பட்டிட்டிவ் போன்ற தடுப்பு இயக்கவியல்கள் பற்றி பார்த்தோம் இது சம்பந்தமான சில வினாக்களையும் பார்த்து அதன் விடை கண்டோம் பிறகு இந்த சொற்பொழிவில் பயோமாஸ் செல்கள் விளைபொருள்கள் ஆகியவற்றின் கன்சன்ட்ரேஷன் அளப்பதற்கு உள்ள முறைகளை பற்றி பார்த்தோம் இரண்டு வகையான அளவீடு முறைகள் உள்ளன நிகழ்நிலை அதாவது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் என்று பார்த்தோம் ஆன்லைன் முறை விரும்பத்தக்கது ஆனால் அதன் நம்பகத்தன்மை சற்று குறைவானதே மேலும் மிகச்சில முறைகளே முற்றிலும் நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதையும் பார்த்தோம் பிறகு சில கோட்பாடுகள் மற்றும் டோட்டல் செல் கன்சன்ட்ரேஷன் அளவிடுதல் முறைகளான ஆப்டிகல் டென்சிட்டி அளவிடுதல் பேக்டு செல் வால்யூம் அளவிடுதல் மற்றும் செல்களின் பொருளடக்கம் அளவிடுதல் போன்றவற்றின் முறைகளை பார்த்தோம் உயிருள்ள செல்களின் செறிவினை வயபிள் செல்கள் செறிவினை அறிய டை எக்ஸ்கிளூஷன் பிளேடிங் ஆகிய முக்கிய 2 அளவீடு பற்றிய கோட்பாடு மற்றும் முறையையும் பார்த்தோம் இறுதியில் நாம் சில சப்ஸ்டிரேட் மற்றும் விளை பொருள்களின் செறிவினை அளவிடும் முறைகளைப் பற்றி பார்த்தோம் இந்து சொற்பொழிவு 9 உடன் தொகுதி 2 நிறைவடைகிறது நாம் அடுத்த சொற்பொழிவு 10 இல் தொகுதி மூன்றினை தொடங்குவோம் அடுத்த சொற்பொழிவில் சந்திக்கலாம்